வணக்கம் மைக்ரோஸ்ட்ரிப் சர்குய்ட்கள் பற்றி நாங்கள் விவாதித்த முந்தைய விரிவுரையில் மைக்ரோஸ்ட்ரிப் பேண்ட் பாஸ் பில்டருடன் தொடங்கினோம் பின்னர் மைக்ரோஸ்ட்ரிப் பேண்ட் ரிஜெக்ட் பில்டர் வடிவமைக்க முயற்சித்தோம் அதன் பிறகு இரு வழி பவர் டிவைடரை வடிவமைக்க முயற்சித்தோம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ரெசிஸ்டரை இன்சர்ட் செய்வதன் மூலம் நாம் பார்த்தோம் பவர் டிவைடரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது ஒரு பவர் கம்பைனர் அதன் பிறகு நாங்கள் நான்கு போர்ட் ரேட் ரேஸ் கப்ளரை வடிவமைக்க முயற்சித்தோம் இந்த நான்கு போர்ட் ரேட் ரேஸ் கப்ளரைப் பயன்படுத்துவதைக் கண்டோம் போர்ட் ஒன்றில் நாம் ஒரு சக்தியை ஃபீட் செய்தால் இரண்டு போர்ட்களில் அரை சக்தியை எவ்வாறு அளவிட முடியும் மூன்றாவது போர்ட் தனிமைப்படுத்தப்படுகிறது எனவே இப்போது வரை மைக்ரோஸ்ட்ரிப் சர்குய்ட்கள் பற்றி மட்டுமே விவாதித்தோம் என்பதால் இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் ஆண்டெனாக்களையும் உள்ளடக்குகிறோம் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் முதலில் ஆண்டெனாவை எடுத்துக்கொள்வோம் எனவே முதலில் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவை வடிவமைப்போம் அதன் பிறகு செயலில் உள்ள சர்குய்ட்களை வடிவமைக்க முயற்சிப்போம் எனவே சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவைத் தொடங்குவோம் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவை வடிவமைக்க முயற்சிப்போம் எனவே அந்த திறந்த சிஎஸ்டிக்கு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கவும் மைக்ரோவேவ் மற்றும் ஆர்எஃப் ஆப்டிகல் விருப்பத்தைப் பயன்படுத்தவும் பின்னர் ஆண்டெனாவைத் தேர்ந்தெடுக்கவும் மைக்ரோ ஸ்ட்ரிப் ஆண்டெனா ஒரு பிளானர் அமைப்பு என்று எங்களுக்குத் தெரியும் எனவே பிளானர் தொகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கவும் முந்தைய விரிவுரையாளரில் இந்த விஷயங்களை நான் ஏற்கனவே விவாதித்தேன் எனவே இந்த விஷயங்களைப் பற்றி நான் விரிவாகப் பேச மாட்டேன் எனவே முந்தைய விரிவுரையில் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவின் நீளம் மற்றும் அகலத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எனவே மைக்ரோ ஸ்ட்ரிப் ஆண்டெனாவின் நீளம் மற்றும் அகலத்தின் வெளிப்பாட்டை இங்கு கொடுத்துள்ளேன் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் 2 4 முதல் 2 483 ஜிகாஹெர்ட்ஸ் வரை உள்ள வைஃபை ஃபிரிகுவன்சி பேண்ட்டுக்கு மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவை வடிவமைக்க முயற்சிப்போம் இப்போது நீங்கள் முந்தைய வெளிப்பாட்டைப் பயன்படுத்தினால் அது Wc2f0r2 இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் கொடுக்கப்பட்ட பிற வெளிப்பாடு எனவே பயன்படுத்துவதன் மூலம் 2 இந்த வெளிப்பாடுகள் இந்த டைமென்ஷன்களை நீங்கள் கணக்கிடலாம் எனவே மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவிற்கான வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி நாம் கணக்கிட்ட டைமென்ஷன்கள் இவை எனவே W 4 மீ மற்றும் பேட்சின் நீளம் எல் 3 8 செ மீ ஆகும் சப்ஸ்ட்ரட் நீளம் மற்றும் அகலம் நாம் 6 செ எனவே சிஎஸ்டியில் வடிவமைக்க முயற்சிப்போம் எனவே ஒரு திறந்த சி டி உருவாக்குவோம் முதல் வடிவமைப்பு சப்ஸ்ட்ரட் எனவே ஒரு சப்ஸ்ட்ரட் வடிவமைக்க பிரிக் பெயரை சப்ஸ்ட்ரட்டாக தேர்ந்தெடுக்கவும் மற்றும் அனைத்து பாராமீட்டர்களையும் மாறிகள் அடிப்படையில் வரையறுக்கவும் எனவே சப்ஸ்ட்ரட் நீளத்திற்கு எல் சப் மற்றும் சப்ஸ்ட்ரட் அகலத்திற்கு wsub ஹச் சப் மற்றும் சப்ஸ்ட்ரட் தடிமனுக்கு hsub ஹச் சப் ஆகியவற்றை வழங்கியுள்ளோம் நாம் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கும் சப்ஸ்ட்ரட் ஆர்டி டூராய்டு 5870 ஆகும் இதன் டைஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 2 32 மற்றும் நாம் எடுக்கும் தடிமன் 1 6 மிமீ ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட சிஎஸ்டி நூலகத்தில் சப்ஸ்ட்ரட் கிடைக்கிறதா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே சப்ஸ்ட்ரட்டை சரிபார்க்க நூலக ஆப்ஷனை சரிபார்க்கவும் நீங்கள் இங்கே பார்த்தால் நீங்கள் RT5870 ஐக் காணலாம் எனவே இந்த துணை இந்த குறிப்பிட்ட சப்ஸ்ட்ரட் ஏற்றுகிறது பின்னர் நீங்கள் 60 மிமீ எடுத்துக்கொண்ட டைமென்ஷன் எல் சப்ஸ்ட்ரட்டையும் மீண்டும் சப்ஸ்ட்ரட் 60 மிமீ எடுத்துள்ளோம் நாங்கள் எடுத்துள்ள சப்ஸ்ட்ரட்டின் தடிமன் 1 6 மிமீ எனவே எல்லா மதிப்புகளையும் இன்புட் செய்யவும் சப்ஸ்ட்ரட்டை டைமென்ஷனுடன் தொடர்புடைய இந்த பலகோணத்தை நீங்கள் காணலாம் இப்போது நாம் கரவுணட் ஃப்ளேனை வடிவமைக்க வேண்டும் எனவே நீங்கள் நினைவுபடுத்தினால் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா என்றால் என்ன எனவே அடிப்படையில் இது ஒரு சப்ஸ்ட்ரட் என்று நீங்கள் காட்சிப்படுத்த முயற்சித்தால் கீழே நீங்கள் ஒரு கரவுணட் ஃப்ளேனை வைத்திருக்கிறீர்கள் மேலே நீங்கள் விரும்பிய டைமென்ஷனை இணைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் கோஆக்சியல் ஃபீடைப் பயன்படுத்தி ஃபீட் செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே முந்தைய விரிவுரையில் நாம் எந்த வகையான ஃபீடை பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த ஃபீட் மைக்ரோஸ்ட்ரிப் ஃபீட் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட ஆண்டெனா வடிவமைப்பில் நாம் கோஆக்சியல் ஃபீடை பயன்படுத்துவோம் எனவே இணை அச்சு ஃபீடையும் எவ்வாறு வடிவமைப்பது என்பதை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் எனவே இப்போது கரவுணட் ஃப்ளேனை உருவாக்க இந்த அடுக்கைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஃப்ளேனை உருவாக்கி அதை தரையில் பெயரிடுங்கள் மேலும் கரவுணட் ஃப்ளேனிற்கு தரை விமானத்திற்கு கொஞ்சம் தடிமன் கொடுங்கள் இங்கே 0 035 மிமீ சப்ஸ்ட்ரட் தடிமன் கொடுப்போம் இந்த பொருள் பி ஈ சி என்பதைத் தேர்ந்தெடுப்போம் எனவே இதுவரை நாங்கள் கரவுணட் ஃப்ளேனையும் சப்ஸ்ட்ரட்டையும் உருவாக்கியுள்ளோம் இப்போது மைக்ரோஸ்ட்ரிப் பேட்சின் ஜாமெட்ரியை உருவாக்க உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பை இயக்குகிறீர்கள் இந்த குறிப்பிட்ட மேல் அடுக்கைத் தேர்ந்தெடுத்து உங்கள் டபுள்யூ சி எஸ் ஐ மேல் அடுக்குக்கு சீரமைக்கவும் இப்போது நீங்கள் பேட்சின் டைமென்ஷன்களை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் மீண்டும் பிரேக் பிரஸ் எஸ்கேப்பைத் தேர்ந்தெடுத்து பேட்ச் டைமென்ஷனுடன் தொடர்புடைய மாறியைக் கொடுங்கள் எனவே நாங்கள் அதை தோற்றத்துடன் உருவாக்குகிறோம் எனவே உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பின் தோற்றத்தை மைய புள்ளியாக வைத்திருக்கிறோம் மேலும் ஜாமெட்ரி சமச்சீரை மைய புள்ளியுடன் உருவாக்குகிறோம் மீண்டும் காப்பரின் தடிமன் நீங்கள் 35 மைக்ரான் எடுத்துக்கொள்கிறீர்கள் இந்த விஷயத்தில் மாறி பெயர் டீ மற்றும் அதை பேட்ச் என்று பெயரிடுங்கள் எனவே நான் கணக்கிட்டபடி இது 38 மிமீ பேட்சின் நீளம் 38 மிமீ மற்றும் பேட்சின் அகலம் 47 மிமீ மற்றும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது நீங்கள் இங்கே பார்க்க முயற்சித்தால் இது இணைப்பு டைமென்ஷன் எனவே இதுவரை நாங்கள் கரவுணட் ஃப்ளேன் சப்ஸ்ட்ரட் மற்றும் பேட்சை உருவாக்கியுள்ளோம் இப்போது நாம் ஃபீட் செய்யவேண்டும் எனவே மைக்ரோ ஸ்ட்ரிப் ஆண்டெனாவின் வழக்கமான கோட்பாட்டில் இருந்து எல் 4 முதல் எல் 6 வரை ஃபீட் செய்யப்பட வேண்டும் அங்கு எல் என்பது சப்ஸ்ட்ரட்டின் நீளம் எனவே இந்த ஃபீடை எவ்வாறு இயக்குவது என்று பார்ப்போம் எனவே ஒரு ஃபீடை உருவாக்க நிலத்தடி விமானத்தின் கீழ் பக்கத்தைத் தேர்ந்தெடுக்கவும் இந்த குறிப்பிட்ட பேஸுடன் ஒரு டபுள்யூ சி எஸ் ஐ சீரமைக்கவும் பின்னர் நீங்கள் ஒரு ஆஃப்செட் கொடுக்கிறீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாங்கள் 7 5 மி இது எல் 4 முதல் எல் 6 வரை உள்ளது நீங்கள் சரிபார்க்கக்கூடிய இந்த டைமென்ஷனை கணக்கிடுவதன் மூலம் நீங்கள் முயற்சி செய்யலாம் எனவே இந்த உள்ளூர் ஒருங்கிணைப்பு முறையை மாற்றவும் எனவே நீங்கள் இங்கே காணலாம் இது நீளம் மற்றும் இது அகலம் எனவே நாம் ஒருங்கிணைப்புடன் செல்ல வேண்டும் எனவே யு ஒருங்கிணைப்பில் நீங்கள் சில பாராமீட்டர் எக்ஸ் ஃபீடை கொடுத்து மதிப்பை 7 5 ஆகக் கொடுங்கள் எனவே நாங்கள் உருமாறியதை நீங்கள் காணலாம் இப்போது நாம் இங்கே இணை அச்சு ஃபீடை உருவாக்க வேண்டும் இப்போது இணைப்பிகளைப் பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாங்கள் எஸ் எம் எ இணைப்பியைப் பயன்படுத்துவோம் அதனால் முதலில் நான் உங்களுக்கு பல்வேறு வகை இணைப்பிகளைச் சொல்வேன் இணைப்பிகளில் ஒன்று n வகை இணைப்பான் இந்த ஜாமெட்ரியில் இது n வகை இணைப்பான் என்பதை நீங்கள் காணலாம் இங்கே இந்த கடத்தியின் உள் விட்டம் 3 மிமீ என்று நீங்கள் பார்த்தால் இந்த கண்டக்டரின் வெளிப்புற டையாமீட்டர் இது 10 மிமீ ஆகும் எனவே அதற்கேற்ப டைமென்ஷன்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உள் மற்றும் வெளி டையாமீட்டர் 50 to க்கு ஒத்திருக்கிறது அதேசமயம் நடுவில் இந்த வெள்ளை நிறத்தை நீங்கள் காணலாம் இது டெஃளான் எனவே இந்த டைமென்ஷன்களை நான் ஏற்கனவே முதல் வகுப்பில் உங்களுக்குச் சொல்லியிருக்கும் வரி கால்குலேட்டரைப் பயன்படுத்தி கணக்கிடலாம் இந்த இணைப்பான் பொதுவாக அதிக சக்தியுடன் ஃபீட் செய்ய விரும்பும்போது பயன்படுத்தப்படுகிறது அல்லது குறைந்த ஃபிரிகுவன்சியில் ஆண்டெனாக்களை உருவாக்க விரும்பினால் வெளிப்படையாக டைமென்ஷன் பெரியதாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட இணைப்பு சிறந்த ஆதரவை வழங்கும் எனவே குறைந்த ஃபிரிகுவன்சி வரம்பில் நாம் என் வகை இணைப்பிகளைப் பயன்படுத்துகிறோம் இணைக்கப்பட்ட மற்றொரு வகை எஸ் ஏ வகை இணைப்பான் ஆகும் எனவே இது எஸ் எம் எ வகை இணைப்பான் இந்த உள் கண்டக்கடரின் உள் சிலிண்டர் உலோகத்தை இங்கே காணலாம் இந்த குறிப்பிட்ட பேஸின் டையாமீட்டர் 1 வெளிப்புற டையாமீட்டர் தோராயமாக 4 மி மீ ஆகும் மற்றும் இடையில் டெஃளான் இன்ஸெர்ட் செய்யப்படுகிறது எனவே இந்த ஜாமெட்ரியை உருவாக்க முயற்சிப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட இணைப்பியை நாம் ஃபீட் செய்ய பயன்படுத்தும்போது இந்த குறிப்பிட்ட உள் கடத்தி இணைப்புடன் இணைக்கப்படும் மேலும் வெளிப்புறக் கண்டக்கடர் இதை கரவுணட் ஃப்ளேனுடன் இணைக்க வேண்டும் எனவே இதேபோல் இந்த ஜாமெட்ரியை சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவில் உருவாக்க முயற்சிப்போம் எனவே இதை மீண்டும் செய்ய சிஎஸ்டிக்கு சென்று இங்கே ஒரு சிலிண்டரை உருவாக்கவும் எனவே வெளிப்புற டைமென்ஷனை எடுத்துக்கொள்வோம் மேலும் சில கூடுதல் நீளங்களை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த குறிப்பிட்ட இணைப்பில் நீங்கள் பார்த்தால் வெளிப்புறக் பேஸின் இந்த உள் டையாமீட்டர் 4 மி மீ ஆகும் மேலும் வெளிப்புற டைமென்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனவே நாம் சில கூடுதல் டைமென்ஷன்களை எடுத்துக்கொள்வோம் மாறியை கூடுதல் என எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் தடிமன் கழித்தல் டீ ஆகும் எனவே இந்த மாறி அதற்கு ரூட் என்று பெயரிட்டு 2 மிமீ என ரூட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் 0 2 மிமீ கூடுதலாக இருக்கலாம் மேலும் இந்த கண்டக்டரை உருவாக்கவும் எனவே முதலில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்தை உருவாக்க வேண்டும் எனவே கரவுணட் ஃப்ளேன் தேர்ந்தெடுக்க நீங்கள் கரவுணட் ஃப்ளேனி லிருந்து கழிக்க வேண்டும் பின்னர் பூலியன் ஆப்ஷனை பயன்படுத்தி கழித்துவிட்டு பின்னர் இதை வெட்டுங்கள் எனவே நாங்கள் இங்கே இடங்களை வெட்டியிருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது நாம் இங்கே கண்டக்டரை உருவாக்க வேண்டும் எனவே கண்டக்டரை முதலில் செய்ய நாம் வெளிப்புறக் பேஸை உருவாக்குவோம் எனவே வெளிப்புறக் பேஸை சிலிண்டர் அப்சனுக்கு செலுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட திசைக்குச் செல்ல கூடுதல் வெளி ஆரம் மற்றும் திசை உள் ஆரம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்கொள்வீர்கள் எனவே மாறி பெயரைச் சேர் எனக் கொடுத்து ஆர் அவுட் ஓகே பயன்படுத்தலாம் எனவே 0 5 மிமீ பெயரைக் கொண்ட கூடுதல் மாறியின் மதிப்பைக் கொடுங்கள் எனவே நாங்கள் வெளிப்புறக் கண்டக்டரை உருவாக்கியுள்ளதை இங்கே காணலாம் இப்போது நாங்கள் டெஃப்ளான் செய்ய வேண்டும் எனவே டெஃப்ளான் மீண்டும் வட்ட உருளை எஸ்கேப்பை தேர்ந்தெடுக்கவும் டெஃப்ளான் என பெயரிடுங்கள் எனவே டெஃப்ளானின் உள் ஆரம் உள் கண்டக்டரின் ஆரம் மற்றும் வெளிப்புற ஆரம் வெளி கண்டக்டரின் உள் ஆரம் போன்றதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இதை ஆர் அவுட் மற்றும் ஆர் இன் என்று பெயரிடுங்கள் டெஃப்ளான் மீண்டும் அதே தடிமன் கொடுங்கள் பின்னர் இது கழித்தல் டீ ஆகும் எனவே இந்த ஆர் இன் 0 6 மிமீ இருக்கும் ஏனென்றால் எஸ்எம்ஏ இணைப்பியின் விஷயத்தில் உள் கண்டக்டரின் டையாமீட்டர் 1 2 மிமீ என்று நான் சொன்னேன் எனவே ஆரம் 0 2 ஆக இருக்கும் இப்போது டெஃளானுக்கு நாம் பொருளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே இங்கே தேர்ந்தெடுத்து டெஃப்ளான் நூலகத்தில் கிடைக்கிறதா இல்லையா என்று தேட முயற்சிக்கவும் எனவே டெஃளான் கிடைப்பதைக் காணலாம் இதை ஏற்ற முயற்சிப்போம் பின்னர் சரி என்பதை அழுத்தவும் எனவே இதுவரை நாங்கள் டெஃளான் மற்றும் வெளிப்புற கண்டக்டரை உருவாக்கியுள்ளோம் இப்போது நாம் உள் கண்டக்டரை உருவாக்க வேண்டும் இப்போது நமக்குத் தெரியும் உள் கண்டக்டர் கரவுணட் ஃப்ளேன்கும் அடி சப்ஸ்ட்ரக்டின் மறுபுறத்தில் இணைப்புக்கு இடையில் இருக்க வேண்டும் எனவே மீண்டும் சிலிண்டர் பெயரை உள்ளே கண்டக் செய்ய செய்யுங்கள் பின்னர் உள் கண்டக்டரின் வெளிப்புற ஆரம் 0 6 மிமீ ஆரம் கொண்ட ரின் ஆகும் இப்போது நீங்கள் கவனிக்க முயற்சித்தால் இந்த டபுள்யூ குறைந்தபட்ச பேட்ச் உடன் ஒத்த டபுள்யூ ஒருங்கிணைப்பாக இருக்கும் எனவே அது டி மைனஸ் எச் சப்ஸ்ட்ராட்டில் இருமடங்காக இருக்கும் எனவே இது சப்ஸ்ட்ராட் தடிமன் மற்றும் இந்த சப்ஸ்ட்ராட் இரண்டு காப்பரின் தடிமன் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே இந்த மதிப்புகளை இன்புட் செய்த பின்னர் சேர்க்கவும் மேலும் பி ஈ சி ஆக பொருளைத் தேர்ந்தெடுக்கவும் இப்போது நாங்கள் உள் கண்டக்டர் வெளி கண்டக்டர் மற்றும் டெஃளான் ஆகியவற்றை உருவாக்கியுள்ளதை நீங்கள் காணலாம் நாங்கள் கோஆக்சியல் இணைப்பியை உருவாக்கியுள்ளோம் எனவே நீங்கள் குறிப்பிட்டதை மறைக்கிறீர்களா என்பதை நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் காணலாம் உங்கள் உள் கண்டக்டர் வெளிப்புற இணைப்புடன் இணைப்பை உருவாக்குகிறார் இந்த குறிப்பிட்ட சப்ஸ்ட்ராட்க்குள் இது செல்வதை நீங்கள் காணலாம் இப்போது நாங்கள் ஃபீடை வழங்க வேண்டும் அல்லது இதற்கு முன் அதை சேமிக்கவும் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்ஷனை சேமிக்க பெயரை ஆண்டெனா அல்லது எம்எஸ்ஏ எனக் கொடுங்கள் நாம் அதை உற்சாகப்படுத்த வேண்டும் எனவே அதை மீண்டும் உற்சாகப்படுத்த இந்த குறிப்பிட்ட பேஸை தேர்ந்தெடுக்கவும் வேவ் கைட் போர்ட்டிற்கு சில கூடுதல் டைமென்ஷன்களை கொடுங்கள் எனவே மாறி x ஐ எடுத்து கூடுதல் நீளத்தை கொடுக்கலாம் எனவே அடிப்படையில் நீங்கள் ஒரு போர்ட்டை உற்சாகப்படுத்த விரும்பினால் டைமென்ஷன் அதற்கேற்ப போர்ட்டாக இருக்க வேண்டும் அது முழு ஜாமெட்ரியையும் உள்ளடக்கும் எனவே இதை உறுதிப்படுத்த நாங்கள் கொஞ்சம் கூடுதல் டைமென்ஷனை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஜாமெட்ரியை உருவாக்கியுள்ளோம் நாங்கள் போர்ட்டை உருவாக்கியுள்ளோம் இப்போது ஃபிரிக்குவன்ஸி கொடுக்கும் ஃபிரிக்குவன்ஸி போன்ற பிற விவரங்களை நாம் கொடுக்க வேண்டும் எனவே இந்த ஆண்டெனாவை நாங்கள் வடிவமைத்தோம் 2 45 ஜிகாஹெர்ட்ஸ் எனவே 2 மற்றும் 3 க்கு இடையிலான டைமென்ஷனை எடுத்துக்கொள்வோம் மேலும் அது எங்கு எதிரொலிக்கிறது என்பதைப் பார்ப்போம் இயல்பான நில பண்புகளை நாம் காண வேண்டும் எனவே அதை எல்லைகளுக்கு மீண்டும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை மீண்டும் எல்லா திசைகளிலும் திறந்த சேர்க்கும் இடமா என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே நாம் எதையும் மாற்ற வேண்டியதில்லை அடுத்த பகுதி என்னவென்றால் மானிட்டரின் நடத்தை மற்றும் தொலைதூரத்தைப் பார்க்க நாம் அதை வைக்க வேண்டும் எனவே தொலைதூர மானிட்டரை வைப்போம் எனவே இந்த ரைட் கிளிக் செய்யவும் புதிய பீல்ட் மானிட்டரை தூர பீல்ட் மானிட்டர் 2 45 ஜிகாஹெர்ட்ஸ் மின் பீல்ட் மானிட்டர் பின்னர் எச் பீல்ட் மானிட்டர் மற்றும் தொலைதூர மானிட்டர் ஆகியவற்றை வைக்கவும் எனவே நாங்கள் 2 45 ஜிகாஹெர்ட்ஸில் 3 மானிட்டர்களை உருவாக்கியுள்ளோம் ஒன்று தொலைதூரத்துக்கும் மற்றொன்று மின் பீல்ட் மற்றும் எச் பீல்ட்க்கும் ஒத்திருக்கிறது எனவே பல விருப்பங்கள் இருந்ததை நீங்கள் காணலாம் உங்கள் தேவைக்கேற்ப விருப்பத்தைத் தேர்ந்தெடுக்கலாம் இப்போது சிமுலேஷனை தொடங்குங்கள் எனவே முன்னேற்ற விண்டோசில் மீண்டும் இங்கே பார்க்கலாம் இது ஏற்கனவே உருவகப்படுத்தப்பட்ட விஷயங்களை இது காட்டுகிறது என்ன நடக்கிறது செயல்முறை இந்த விண்டோசில் நான் வலியுறுத்த விரும்பும் இன்னொரு விஷயம் நாங்கள் இன்புட் செய்த அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எனவே பின்னர் பேஸில் இந்த பாராமீட்டர்களை மாற்ற விரும்பினால் நீங்கள் மாற்றலாம் எனவே எனது ஃபில்ட் புள்ளி சரியான இடத்தில் இல்லை என்றால் நான் மாற்ற விரும்பினால் அதை இங்கே மாற்றலாம் அது தானாகவே புதுப்பிக்கப்படும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் அந்த குறிப்பிட்ட காம்போனென்ட்க்கு செல்ல வேண்டியதில்லை நாங்கள் இங்கே வெறுமனே மாற்றுவோம் அது தானாகவே புதுப்பிக்கப்படும் எனவே நிலையான மதிப்புகளுக்கு பதிலாக பாராமீட்டர்களை பயன்படுத்துவதன் நன்மை இதுவாகும் எனவே இது சிறிது நேரம் எடுக்கும் எனவே இடையில் நீங்கள் முடிவுகளைப் பார்க்க விரும்பினால் இங்கிருந்து பார்க்கலாம் இது உங்களுக்குக் காட்டுகிறது இந்த முடிவுகளை நம்ப முடியாது ஏனென்றால் இது நடுத்தர பேஸின் முடிவுகளை உங்களுக்குக் காட்டுகிறது எனவே இது இணைக்கப்படாத பல நிபந்தனைகள் உள்ளன எனவே இப்போது சிமுலேஷன் முடிந்தது இப்போது முடிவுகளை அனலைஸ் செய்ய முயற்சிப்போம் இந்த குறிப்பிட்ட ஆண்டெனா எந்த விதத்தில் செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே 1 டி முடிவுகளுக்குச் சென்று பின்னர் எஸ் பாராமீட்டருக்கு செல்லவும் நீங்கள் எஸ் பாராமீட்டருக்கு செல்லும்போது இந்த விண்டோஸை காண்பீர்கள் இங்கே பாருங்கள் இந்த ஃபிரிக்குவன்ஸியில் அது எதிரொலிக்கிறது இப்போது இந்த குறிப்பிட்ட ஃபிரிக்குவன்ஸியை கண்டுபிடிக்க விரும்பினால் வலதுபுறத்தில் அச்சு மார்க்கரைக் காண்பிக்கவும் குறைந்தபட்சம் இந்த ஃபிரிக்குவன்ஸி 2 456 ஜிகாஹெர்ட்ஸ் என்பதைக் காணலாம் எனவே இந்த ஆண்டெனாவை 2 45 ஜிகாஹெர்ட்ஸுக்கு வடிவமைக்கிறோம் இப்போது இது ஏறக்குறைய அதே ஃபிரிக்குவன்ஸி எதிரொலிக்கிறது இன்னும் பல விஷயங்கள் உள்ளன என்பதை நான் உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் எனவே உங்கள் தேவைக்கேற்ப விருப்பத்தைத் தேர்ந்தெடுக்கலாம் எனவே இந்த எஸ் பாராமீட்டர்களை லீனியர் அளவில் பார்க்க விரும்பினால் இந்த விருப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் உண்மையான பகுதியை சரிபார்க்க விரும்பினால் நீங்கள் கற்பனைக்காக இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம் மற்றும் பேஸிற்கு நீங்கள் பொருத்தமான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம் இன்னும் ஒரு ஆப்சன் உள்ளது Z ஸ்மித் விளக்கப்படம் எனவே நான் இங்கே முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் இது ஸ்மித் விளக்கப்படம் என்பதை நீங்கள் காணலாம் இந்த புள்ளி 50 Ω உடன் ஒத்துள்ளது அதேசமயம் இது திறந்த சர்குய்ட்க்கும் ஒத்திருக்கிறது குறுகிய சர்குய்ட்க்கும் ஒத்திருக்கிறது இப்போது உங்கள் ஆண்டெனாவுடன் பொருத்த விரும்பினால் இந்த குறிப்பிட்ட புள்ளியுடன் பொருந்துவதே உங்கள் இலக்கு இப்போது நீங்கள் பேண்ட்விட்த்தையும் பார்க்க விரும்பினால் பொதுவாக எல்லா இடங்களிலும் வி ஆர் 2 VSWR2 ஃபிரிக்குவன்ஸிகளைக் கருதுகிறோம் எனவே அந்த ஃபிரிக்குவன்ஸியை வலது கிளிக் செய்க ப்ளாட் பண்புகள் பின்னர் வட்டம் காண்பிக்கும் வட்டம் மற்றும் வி ஆர்க்குச் சென்று பின்னர் 2 ஐ வைக்கவும் எனவே வி ஆர் 2 உடன் தொடர்புடைய வட்டத்தை இங்கே காணலாம் எனவே இவை ஃபிரிக்குவன்ஸி புள்ளிகள் இந்த புள்ளிகளுக்கு இடையில் பேண்ட் அகலத்தைப் பெறுகிறோம் எஸ் பாராமீட்டர் ப்ளாட் திட்டத்தில் டிபி அளவிலும் நீங்கள் காணலாம் இங்கே நீங்கள் 10 டி பி குறிப்பான்களை வைக்க முயற்சித்தால் இந்த ஆப்ஷனை காட்டி அளவீட்டு வரியைப் பயன்படுத்துங்கள் பின்னர் இந்த 10 டி பி புள்ளியைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் எனவே இது 2 4322 முதல் 2 483 வரை நீங்கள் பெறும் பேண்ட்விட்த் இந்த குறிப்பிட்ட புள்ளி வி டபிள்யூ ஆர் 2 வட்டத்திற்கு ஒத்திருக்கும் அடுத்த விஷயம் என்னவென்றால் அது தொலைதூரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளும் அதன் கதிர்வீச்சு முறை எப்படி இருக்கும் என்பதை கதிர்வீச்சு முறை தொலைதூரத்திற்கு செல்வதை இருவர் பார்க்கிறார்கள் இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து பார்க்க முயற்சிக்கவும் எனவே மைக்ரோ ஸ்ட்ரிப் ஆண்டெனாவிற்கு நீங்கள் காணக்கூடிய கதிர்வீச்சு முறை இது இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த காட்சி ஸ்ட்ரக்ச்சர் இயக்கவும் பின்னர் ஸ்ட்ரக்ச்சரானது வெளிப்படையானது பின்னர் தொலைதூர வெளிப்படையானது எனவே நீங்கள் இங்கே காட்சிப்படுத்த முயற்சித்தால் ஸ்ட்ரக்ச்சர் காட்டப்பட்டுள்ளதை இங்கே காணலாம் எனவே இது அகலமான திசையில் பரவுகிறது எனவே இந்த சப்ஸ்ட்ரட்க்கு செங்குத்தாக ஃப்ளேனில் இருக்கும் எனவே இது ஒரு பரவலான ஆண்டெனா ஆகும் இங்கே டைரக்டிவிட்டி 7 2 என்பதையும் நீங்கள் காணலாம் இப்போது நீங்கள் ஆதாயத்தைக் காண விரும்பினால் தொலைதூர பண்புகளை வலது கிளிக் செய்து பயன்முறையில் சென்று உணர்ந்த ஆதாயத்தைத் தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கவும் எனவே ஆதாயம் 6 95 டி இப்போது இந்த கதிர்வீச்சு முறையை 2 டி வலது கிளிக் செய்ய விரும்பினால் பொது தேர்ந்தெடுக்கப்பட்ட போலார் ப்ளாட் திட்டத்திற்குச் செல்லவும் இது பரந்த திசையில் பரவுவதை நீங்கள் காணலாம் எனவே ஃபிரிக்குவன்ஸி 2 45 ஜிகாஹெர்ட்ஸ் ஆகும் ஏனென்றால் நாங்கள் மானிட்டரை 2 45 ஜிகாஹெர்ட்ஸில் வைத்திருக்கிறோம் மேலும் இது தொடர்பான பீம் 85 1 டிகிரி ஆகும் மற்றும் பக்க லாப் நிலை மைனஸ் 17 ஆண்டெனாவின் பாராமீட்டர்களை சரிபார்க்க நாங்கள் இவ்வாறு முயற்சிக்கிறோம் இப்போது அதன் தற்போதைய நடத்தை மற்றும் பிற விஷயங்களைக் காண நீங்கள் ஆர்வமாக இருந்தால் தற்போதைய நடத்தை 2 டி முடிவுகளுக்குச் செல்வதைப் பார்க்க இந்த விருப்பத்திற்குச் சென்று இங்கே சரிபார்க்கவும் நீங்கள் இங்கே பார்த்தால் இதைப் பார்க்க முயற்சிக்கவும் நீங்கள் முழுமையான அளவில் பார்த்தால் இது எப்படி இருக்கும் இப்போது நீங்கள் இதை உயிரூட்டினால் இது இப்படித்தான் செயல்படும் நீங்கள் ஹச் பீல்ட்டில் பார்த்தால் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் முழுமையான அளவைப் பார்க்க முயற்சிக்கவும் நீளத்துடன் நாம் அறிந்திருக்கிறோம் நடுத்தர கரண்ட்டானது அதிகபட்சம் விளிம்புகளில் கரண்ட் குறைந்தபட்சம் எனவே இது மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா பற்றிய எங்கள் கருத்தை சரிபார்க்கிறது எனவே இப்போது நீங்கள் ஆதாயத்தைத் திட்டமிட விரும்பினால் இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவின் ஆதாயத்தைத் திட்டமிட நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஆப்சன் போஸ்ட் செயலாக்கத்திற்குச் செல்லலாம் பின்னர் முடிவு டெம்ப்ளட்டை பயன்படுத்தவும் பின்னர் தொலை பீல்ட் மற்றும் ஆண்டெனா பண்புகளைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் தொலைதூர முடிவுகளைத் தேர்ந்தெடுத்து ஃபிரிக்குவன்ஸியை விட அதிகபட்ச ஆதாயத்தைத் தேர்ந்தெடுத்து மதிப்பீடு செய்யுங்கள் என்பதால் நாங்கள் ஒரு பேஸில் மட்டுமே மானிட்டரை வைக்கிறோம் இது ஒரு பேஸில் எனக்கு ஆதாயத்தைக் காட்டுகிறது இப்போது சிமுலேஷன் செய்தலில் நீங்கள் ஃபிரிக்குவன்ஸி வரம்பைக் கொடுத்தால் அது அந்த புள்ளிகளைப் பயன்படுத்தும் மேலும் அது ஆதாயத்தைத் தரும் எனவே இந்த வழியில் நீங்கள் ஆதாயத்திற்கு எதிராக ஃபிரிக்குவன்ஸி ப்ளாட் திட்டத்தையும் இதேபோல் இயக்கம் மற்றும் ஃபிரிக்குவன்ஸி ப்ளாட் மற்றும் பிற விஷயங்களையும் திட்டமிடலாம் இப்போது ஃபிரிக்குவன்ஸி ப்ளாட் மற்றும் ஆதாயத்தை உங்களுக்குக் காண்பிப்பதற்காக ஃபிரிக்குவன்ஸி வரம்பில் அதை உருவகப்படுத்துவேன் தொலைதூர மானிட்டருக்குச் செல்லுங்கள் பின்னர் இந்த ஸ்டெப்பில் ஆப்சன் அகலத்தைப் பயன்படுத்தவும் நாம் 0 05 என்ற படி அளவை எடுக்கும் வரம்பைக் கொடுத்து சரி என்பதை அழுத்தவும் இது மானிட்டர்களின் எண்ணிக்கையை உருவாக்கியிருப்பதை நீங்கள் காணலாம் அல்லது பிராட்பேண்ட் மானிட்டரைப் பயன்படுத்தலாம் பின்னர் நீங்கள் சிமுலேஷன் செய்வதை தொடங்கலாம் இப்போது இது சிறிது நேரம் எடுக்கும் எனவே சிமுலேஷன் முடிவடையும் வரை காத்திருங்கள் இப்போது நீங்கள் ஆதாயத்தைக் காண முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் நாங்கள் ஃபிரிக்குவன்சி புள்ளியை எடுத்தபோது இந்த ஆதாயம் இந்த வளைவைப் போல இருக்கும் எனவே இது அனைத்து ஃபிரிக்குவன்சிகளிலும் ஆதாயத்துடன் கணக்கிடப்பட்டுள்ளது எனவே ஃபிரிக்குவன்சி வளைவுக்கு எதிராக ஆதாயத்தை நாங்கள் திட்டமிடுகிறோம் இப்போது சிஎஸ்டியில் செயலில் சர்குய்ட்கள் செய்ய முயற்சிப்போம் இந்த செயலில் உள்ள சர்குய்ட்களை சிஎஸ்டியில் எவ்வாறு வடிவமைப்போம் என்று பார்ப்போம் சிஎஸ்டியின் முடிவுகளை அனலைஸ் செய்வோம் எனவே சிஎஸ்டியை சிமுலேட் செய்ய புதிய மற்றும் சமீபத்தியவற்றைத் தேர்ந்தெடுக்க பைலுக்கு செல்லவும் இந்த சர்குய்ட் மற்றும் கணினி விருப்பத்தைப் பயன்படுத்தவும் இதைப் பார்க்கும்போது இது போன்ற விண்டோவை காண்பீர்கள் இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் பல்வேறு விருப்பங்கள் உள்ளன இப்போது நீங்கள் சாதாரண ஆர் சி காம்போனென்ட்களை உருவாக்க விரும்பினால் நீங்கள் இந்த ஆப்ஷன்களை பயன்படுத்தலாம் இப்போது நீங்கள் சில ஐ சி அல்லது பிற விஷயங்களைப் பயன்படுத்த விரும்பினால் அதற்கேற்ப சரியான விருப்பங்களைத் தேர்ந்தெடுக்கலாம் எனவே இன்று இந்த எம்எம்ஜி3003என்டீ1 அம்பிளிபையரை வடிவமைக்க முயற்சிப்போம் இந்த குறிப்பிட்ட அம்பிளிபையரின் எஸ்2பி பைலை இணைக்க முயற்சிப்போம் அதன் விளைவாக நாம் அபிசர்வ் செய்ய முயற்சிப்போம் இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் பொதுவாக ஐ யைப் பயன்படுத்தி எந்த அம்பிளிபையரையும் வடிவமைக்க முயற்சிக்கும்போதெல்லாம் பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் எஸ்2பி பைலை வழங்குகிறார்கள் அவை வழங்கவில்லை என்றால் அவை உங்களுக்கு எஸ் பாராமீட்டர்களை வழங்குகின்றன எனவே இங்கே எஸ்2பி பைல் ஏற்கனவே கிடைத்தால் அந்த குறிப்பிட்ட பைலை நாம் நேரடியாகப் பயன்படுத்தலாம் ஆனால் பைல் கிடைக்கவில்லை என்றால் எஸ் பாராமீட்டர் மட்டுமே கிடைக்கின்றன எஸ்2பி பைலை எவ்வாறு உருவாக்குவது என்று நான் உங்களுக்கு கூறுவேன் எனவே இந்த குறிப்பிட்ட அம்பிளிபையரின் டேட்டா ஷீட்டைத் திறப்போம் நீங்கள் இங்கே பார்த்தால் இது இந்த குறிப்பிட்ட அம்பிளிபையரின் டேட்டா ஷீட் நீங்கள் இங்கே பார்த்தால் எஸ்2பி பைல் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை கூகுள்க்கு முயற்சித்தால் நீங்கள் எஸ்2பி பைலை கண்டுபிடிக்க மாட்டீர்கள் ஆனால் டேட்டா ஷீட்டில் நீங்கள் பார்த்தால் அவை உங்களுக்கு எஸ் பாராமீட்டர் பைலை வழங்கியுள்ளன நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் கொடுத்த அனைத்து பையாஸிங் நிலைகளும் அவர்கள் கொடுத்த எஸ் பாராமீட்டர்களும் எனவே இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எஸ்2பி பைலை உருவாக்க முயற்சிப்போம் எனவே எஸ்2பி பைலை உருவாக்க நாங்கள் சில அடிப்படை தகவல்களை வழங்க வேண்டும் நான் உன்னிடம் சொல்கிறேன் நோட்பேடைத் திறந்து பின்னர் இந்த தகவலைக் கொடுங்கள் எனவே இங்கே முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தால் இவை பையாஸ் நிலைமைகள் சி 6 2 வி சி ஐ சி மற்றும் பிற விஷயங்கள் இவை பையாஸ் நிலைமைகள் ஆகும் அவர்கள் கருத்து வடிவத்தில் இருக்கும் இந்த கோலனை பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் எஸ்2பி பைலுக்கு தேவையான விஷயங்களை இது வழங்க வேண்டியதில்லை நீங்கள் இங்கே பார்த்தால் முதல் பகுதி ஃபிரிக்குவன்சியுடன் ஒத்துள்ளது எனவே நீங்கள் MHz வரம்பில் அல்லது Hz வரம்பில் ஃபிரிக்குவன்சியை பயன்படுத்துகிறீர்கள் அல்லது டேட்டா ஷீட்டில் எந்த வகையான டேட்டா கொடுக்கப்படுகிறீர்கள் என்றால் டேட்டா ஷீட்டில் எந்த வகையான டேட்டா கொடுக்கப்பட்டாலும் அதற்கேற்ப பாராமீட்டரை நீங்கள் கொடுக்கலாம் எனவே எங்கள் டேட்டா ஷீட்டில் டேட்டா MHz ஓமில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் இங்கே மெகா ஹெர்ட்ஸ் ஐ எழுதியுள்ளோம் அடுத்தது பாராமீட்டருடன் தொடர்புடையது நீங்கள் எந்த வகை பாராமீட்டரை அனலைஸ் செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே ஒரு டேட்டா ஷீட்டில் எஸ் பாராமீட்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இரண்டாவது மாறி எஸ் பாராமீட்டராக இருக்கும் அடுத்த பகுதி அளவிற்கு ஒத்ததாகும் எனவே எஸ் பாராமீட்டர்களின் அளவை சரிபார்க்க முயற்சிக்கிறோம் எனவே இது அளவிற்கு ஒத்திருக்கிறது அடுத்த பகுதி எதிர்ப்பு என்பது அடுத்தது அந்த குறிப்பிட்ட எதிர்ப்பின் மதிப்பு எனவே 50 உடன் ஒரு அம்பிளிபையரை இயல்பாக்க முயற்சிக்கிறோம் அதனால்தான் இந்த பாராமீட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன எனவே நீங்கள் அந்த வரிகளைத் தவிர்க்கலாம் ஏனென்றால் அவை எந்த வகையான பாராமீட்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நன்கு அறிந்தவருக்கு உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த கருத்து எனவே நாம் ஒரு ஃபிரிக்குவன்சி கொடுப்போம் பின்னர் அளவு மற்றும் கோணம் கொடுப்போம் எனவே பிற பயனர்களுக்கு எளிதாக்குவதற்கு இந்த கருத்துக்களை நாங்கள் எழுதினோம் அது கட்டாயமில்லை எனவே நீங்கள் வைக்க வேண்டிய கோடுகள் இவை எனவே எம் ஜியின் எஸ்2பி பைலை திறந்த நோட்பேடில் காண்பிப்பேன் நான் எஸ்2பி பைலை திறப்பேன் ஆம் நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த கருத்துகள் நான் பேசிக் கொண்டிருந்த பாராமீட்டர்கள் பின்னர் இவை மீண்டும் கருத்துகள் டேட்டா ஷீட்டில் இருந்து நான் எடுத்த மதிப்புகள் இவை எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த மதிப்புகளை வைத்து பின்னர் இந்த பைலை எஸ்2பி பைலாக சேமிக்க வேண்டும் இப்போது நீங்கள் மீண்டும் வருகிறீர்கள் சிஎஸ்டி சிமுலேட்டர் இந்த விருப்பங்கள் டேட்டா இறக்குமதியைப் பயன்படுத்துங்கள் இந்த டச்ஸ்டோன் தொகுதியைப் பயன்படுத்தவும் இதை நீங்கள் லேஅவுட் விண்டோஸில் இழுக்கும்போது அது எஸ் பாராமீட்டர் பைலைக் கேட்கும் எனவே உறுப்பு பாராமீட்டர் பைலைக் தேர்ந்தெடுப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதியில் எம் ஜியின் எஸ் 2 பி பைலை இறக்குமதி செய்துள்ளோம் இப்போது இந்த குறிப்பிட்ட ஐசிக்கான டேட்டா ஷீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள ஜாமெட்ரியை உருவாக்க முயற்சிப்போம் எனவே பொதுவாக பெரும்பாலான ஐ சி உங்களுக்கு துணை பையாஸ் சர்குய்ட்கள் மற்றும் இணைப்பு சர்குய்ட்களை வழங்குகிறது எனவே இது ஒரு ஜாமெட்ரி இதை நாங்கள் உருவாக்க முயற்சிப்போம் இப்போது நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது நான் இங்கு அனைத்து டைமென்ஷனைகளையும் கொடுத்த ஒரு ஜாமெட்ரி எனவே இது எங்கள் டி யு டீ மற்றும் அதில் எஸ் பாராமீட்டர் பைல் உள்ளது பின்னர் நாம் டைமென்ஷன் வரியை உருவாக்க வேண்டும் எனவே டிரான்ஸ்மிஷன் கோட்டை மைக்ரோஸ்டிரிப்பிற்குச் செல்வோம் மேலும் இந்த விருப்பத்தை மைக்ரோஸ்டிரிப்பைப் பயன்படுத்தி அதை இங்கே இழுக்கவும் நீங்கள் அதை இழுக்கும்போது இந்த விருப்பத்தை நீங்கள் காணலாம் இங்கே நீங்கள் பல்வேறு பாராமீட்டர்களைக் காணலாம் பாராமீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளதை உங்கள் தேவைக்கேற்ப பாராமீட்டர்களைக் தேர்ந்தெடுக்கலாம் இங்கே எங்கள் டேட்டா ஷீட் எம் ஜி 3003 இன் டேட்டா ஷீட் உள்ளது அவை எப்சிலனை 4 1 ஆகவும் தடிமன் 0 8 மி எனவே நாங்கள் தடிமன் மாற்றுவோம் அதற்கேற்ப எப்சிலன் மைக்ரோஸ்ட்ரிப் வரிக்கு இந்த குறிப்பிட்ட டேட்டா ஷீட் ஒன்றில் நான் கொடுத்த டைமென்ஷன்களை வெறுமனே பயன்படுத்துவோம் எனவே இந்த இசட்20 575Z2 0 575 அங்குலங்கள் மற்றும் 0 058 அங்குலங்கள் என்று நீங்கள் காண்கிறீர்கள் எனவே எல்லா தடங்களும் அவற்றின் அகலம் 50Ω உடன் ஒத்திருக்கின்றன அதனால்தான் அகலத்தை 0 058 அங்குலமாக அனைத்து தடங்களிலும் காணலாம் நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த டைமென்ஷன்களை கொடுங்கள் இதைத் தேர்ந்தெடுத்து இந்த நீளம் மற்றும் அகல ஆப்ஷன்கள் இயக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் நான் இங்கே அங்குலமாக மாற்றுவேன் உங்களிடம் மிமீ தகவல் இருந்தால் அதை நேரடியாக வைக்கலாம் பின்னர் நான் அதைத் திருத்துவேன் அகலத்தை 0 058 ஆகக் கொடுப்பேன் பின்னர் மன்னிக்கவும் பின்னர் நீளம் 0 575 ஆகும் இதேபோல் உங்களிடம் சுமார் 4 அல்லது 5 ஸ்டெப்கள் உள்ளன நான் வெறுமனே பேஸ்ட் காப்பி செய்கிறேன் மேலும் நான் உங்களிடம் 1 2 3 4 5 6 6 மைக்ரோஸ்ட்ரிப் கோடுகளை இங்கே காணலாம் எனவே நான் அதை 1 4 5 ஐ இங்கே காப்பி செய்வேன் நான் அதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பேன் அதன்படி டைமென்ஷன்களை மாற்றுவேன் எனவே முதலில் இந்த z ஐத் தடுக்கவும் முதல் தொகுதி மற்றும் கடைசி தொகுதி நீளம் 0 347 அங்குலங்கள் எனவே நான் அதை 0 347 ஆக மாற்றுவேன் இதேபோல் கடைசி தொகுதிக்கு இது 0 347 இரண்டாவது தொகுதிக்கு 0 575 என நீங்கள் கண்டால் நாங்கள் அதை ஏற்கனவே கொடுத்துள்ளோம் இது மூன்றாவது தொகுதி இது 0 172 அங்குலங்கள் நான் கொடுத்ததை மட்டும் இன்புட் செய்யவும் பின்னர் அடுத்த தொகுதிக்கு இது 0 062 ஆகும் பின்னர் அவர்கள் சில துண்டிக்கும் கப்பாசிட்டர் பயன்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நான் உங்களுக்கு எஸ் 2 பி பைலில் சொல்ல விரும்புகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட தளவமைப்பை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை எனவே எஸ் 2 பி பைலில் அவர்கள் சார்பு சுற்றுகளைப் பயன்படுத்துகின்றனர் எனவே அவை அனைத்து பையாஸ் மதிப்பிடப்பட்ட அளவுகோல்களையும் இணைக்கின்றன எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட காம்போனென்ட்களைப் பயன்படுத்தத் தேவையில்லை ஏனென்றால் இவை பையாஸ் காம்போனென்ட்கள் எனவே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அனைத்து தகவல்களும் இந்த மைக்ரோஸ்ட்ரிப் கோடு மற்றும் டிகப்பிளிங் கப்பாசிட்டர் ஆகும் எனவே நாங்கள் இந்த காம்போனென்ட்களை உருவாக்குவோம் பின்னர் எஸ் 2 பி பைலை டி யு டீ இல் பயன்படுத்துவோம் எனவே சி 1 மற்றும் சி 2 இன் மதிப்பு 47 பி எனவே இதைப் பயன்படுத்துவோம் இந்த காம்போனென்ட்களை பயன்படுத்த இதைத் தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வாருங்கள் இது மீண்டும் காப்பி செயும்போது இசட்6க்கு முன் நீங்கள் மற்றொரு கப்பாசிட்டரை வைத்து மூன்றாவது கப்பாசிட்டர் இசட்4 மற்றும் இசட்5 க்கு இடையில் வைக்கப்பட்டு இதை சுழற்றுங்கள் இப்போது இணைப்பை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் அதை இங்கே இணைக்கவும் இதேபோல் இந்த இணைப்பியை இங்கே இணைக்கவும் மீண்டும் இணைப்பியைப் பயன்படுத்துங்கள் மற்றும் வெவ்வேறு காம்போனென்ட்களுக்கு இடையிலான இணைப்பை உருவாக்கி பின்னர் இங்கே தரையிறக்கவும் இந்த கப்பாசிட்டரின்களின் இந்த மதிப்புகளை மாற்றவும் நீங்கள் இங்கே மதிப்பை மாற்றலாம் எனவே கப்பாசிட்டரை துண்டிப்பதன் மதிப்பு 47 பி இதேபோல் இந்த கப்பாசிட்டர்க்கு 47 பி எஃப் மற்றும் இந்த மதிப்பு 1 2 பி எனவே இந்த மதிப்புகள் எல்லா இணைப்புகளையும் உருவாக்கி இந்த போர்டில் நீங்கள் வெளிப்புற இணைப்பியைப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் இந்த இணைப்பிற்கும் முதல் பேஸிற்கும் இடையிலான இணைப்பை உருவாக்கவும் இதேபோல் இந்த இரண்டாவது இணைப்பியை இந்த முடிவில் பயன்படுத்தவும் இவற்றுக்கு இடையேயான இணைப்பை உருவாக்கவும் எனவே நீங்கள் காணக்கூடிய அனைத்து இணைப்புகளையும் நாங்கள் செய்துள்ளோம் இப்போது நாம் பணியை அமைக்க வேண்டும் எனவே பணியை மீண்டும் அமைக்க இந்த விருப்பத்திற்குச் செல்ல எஸ் பாராமீட்டர்க்குச் செல்லவும் நீங்கள் இங்கே ஃபிரிக்குவன்சி வரம்பைக் கொடுக்கிறீர்கள் எனவே நாங்கள் ஃபிரிக்குவன்சி வரம்பைக் கொடுத்தால் எஸ் பாராமீட்டர் பைல் எஸ் 2 பி பைல் 0 1 முதல் 3 6 ஜிகாஹெர்ட்ஸ் வரை கொடுக்கப்பட்ட டேட்டா ஆனால் இந்த நிபந்தனைகளை நாங்கள் 800 முதல் 1100 மெகா ஹெர்ட்ஸ் வரை எடுத்துள்ளோம் எனவே அதற்கேற்ப ஃபிரிக்குவன்சி வரம்பைத் தேர்ந்தெடுப்போம் எனவே இந்த விஷயத்தில் 0 6 மற்றும் 1 2 ஜிகாஹெர்ட்ஸ் இடையேயான ஃபிரிக்குவன்சி வரம்பை எடுத்துக்கொள்வோம் இது சரி பின்னர் புதுப்பிக்கவும் நீங்கள் புதுப்பிக்கும்போது வழிசெலுத்தல் மரத்திற்குச் சென்று பின்னர் பாராமீட்டர்களை பார்க்கவும் நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த முடிவுகளை அனலைஸ் செய்ய முயற்சி செய்யுங்கள் இது 20 டி பி க்கு மேலான ஆதாயமாகக் காட்டப்படுவதைக் காணலாம் இது எஸ் 22 மற்றும் இது எஸ் 11 ஆகும் எனவே இந்த ஃபிரிக்குவன்சி வரம்பில் இது நன்கு பொருந்தியிருப்பதை நீங்கள் காணலாம் பணி விண்டோஸிலேயே மற்ற பாராமீட்டர்களையும் அமைக்கலாம் நான் இங்கே காண்பிப்பேன் இந்த அம்பிளிபைர் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் ஆர்வத்தின் ஃபிரிக்குவன்சி வரம்பை நீங்கள் துடைக்கலாம் முடிவுகளை நீங்கள் இந்த வழியில் அனலைஸ் செய்யலாம் எனவே செயலில் உள்ள சுற்று சர்குய்ட் சிமுலேட் செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் எனவே இந்த விரிவுரையில் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவை வடிவமைக்க முயற்சித்தோம் பின்னர் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவின் நடத்தைகளைக் காண முயற்சித்தோம் தொலைதூரப் பகுதியில் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்க முயற்சித்தோம் பின்னர் ஆதாயத்திற்கு எதிராக ஃபிரிக்குவன்சி ப்ளாட் திட்டத்தைப் பார்க்க முயற்சித்தோம் 2 டி மற்றும் 3 டி ப்ளாட் திட்டத்தில் கதிர்வீச்சு முறையை எவ்வாறு காண்பது என்பதையும் பார்த்தோம் எஸ் பாராமீட்டர் முடிவுகளை எவ்வாறு அனலைஸ் செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்தோம் ஸ்மித் விளக்கப்படம் மற்றும் டி பி ப்ளாட் திட்டத்தில் அதன் பிறகு நாங்கள் அம்பிளிபைரை வடிவமைக்க முயற்சித்தோம் சிமுலேட் செய்ய எம் எம் ஜி அம்பிளிபைரை பயன்படுத்துகிறோம் இதேபோல் நீங்கள் மற்ற அம்பிளிபைரைகளைப் பயன்படுத்தலாம் எனவே பொதுவாக பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் உங்களுக்கு எஸ்2பி பைலை வழங்குகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு எஸ்2பி பைலை வழங்கவில்லை என்றால் அவை உங்களுக்கு எஸ் பாராமீட்டர்களை வழங்குகின்றன எனவே நீங்கள் எஸ்2பி பைலை உருவாக்க அந்த எஸ் பாராமீட்டர்களை பயன்படுத்தலாம் பின்னர் நீங்கள் துணை இணைப்புகளை வழங்க முடியும் அதன்படி நீங்கள் செயலில் உள்ள சர்குய்ட் சிமுலேட் செய்தலை செய்யலாம் அதற்கேற்ப முடிவுகளை நீங்கள் அனலைஸ் செய்யலாம் எனவே அடுத்த விரிவுரையில் எ டபுள்யூ ஆர் என்ற வேறுபட்ட சாப்ட்வேர் மிக்சர்களின் சிமுலேஷனை எனது கொலிக் உங்களுக்குக் காண்பிப்பார் மிக்க நன்றி அடுத்த விரிவுரையில் உங்களைப் பார்ப்போம்